வேதியியல் பற்றிய விரிவுரைகளுக்கு வருக இந்த தொகுதியில் நாம் மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இது இரண்டாவது விரிவுரை ஆகும் நீங்கள் முந்தைய விரிவுரையிலிருந்து நினைவுபடுத்தினால் நாம் ஏன் மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஆர்வமாக இருக்கிறோம் பொறியியல் அல்லது அறிவியல் மாணவர்களாக நீங்கள் ஏன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் அடிப்படை முறைகளை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் அடிப்படை நுட்பங்களைக் கற்க வேண்டும் மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் பல்வேறு வகைகள் என்ன மற்றும் பலவற்றை நாம் விவாதித்துள்ளோம் மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் எந்த துறையிலும் ஸ்பெக்ட்ரமில் உள்ள வரி நிலைகள் ஸ்பெக்ட்ரமில் உள்ள வரி தீவிரங்கள் வரி அகலங்கள் ஆகிய மூன்று மிக முக்கிய அம்சங்களில் ஒருவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூட நான் விவாதித்துள்ளேன் எந்த ஒரு ஸ்பெக்ட்ரமின் இந்த மூன்று அம்சங்களை ஆராய்ந்தாலும் நாம் புரிந்துகொள்ள முயற்சிக்கும் அல்லது ஆராய முயற்சிக்கும் மூலக்கூறை பற்றிய விவரங்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விரிவுரையில் இன்றைய விரிவுரையில் அனைத்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியிலும் மிக பொதுவாக உள்ள இரண்டு அளவீட்டு தொடர்புகளை உங்களுக்குக் கொடுக்க நாம் இன்னும் எடுத்துச் செல்வோம் ஒரு தொடர்பு பீர் லாம்பெர்ட் விதி என்று அழைக்கப்படுகிறது மற்றொரு தொடர்பு மூலக்கூற்று செயல்முறைகளுடன் மூலக்கூற்று இருமுனைய திருப்புத்திறனில் ஈடுபட்டுள்ளது இந்த இரண்டையும் தொடர்ந்து மாலிக்குலர் எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியைப் பற்றி ஒரு முதல்நிலை விவாதம் நடைபெறும் எனவே நாம் விரிவுரை 2ஐ மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் தொடங்கலாம் நாம் படிக்கப்போகும் அம்சங்கள் என்னவென்றால் ஒன்று ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் அனைத்திலும் உள்ள மூன்று அடிப்படை செயல்முறைகள் பீர் லாம்பெர்ட் விதி என்று அழைக்கப்படும் ஒரு அளவீட்டு தொடர்பு மற்றும் இதைத் தொடர்ந்து மின்னணு ஸ்பெக்ட்ராவின் அடிப்படை விவரம் ஆகியவை ஆகும் அடிப்படைகளுடன் கூடுதலாக நான் இதை அளவீட்டு தொடர்புகள் என்பதற்கு பதிலாக தரம் சார்ந்த கூறுகள் மற்றும் ஆற்றல் நிலைகள் மாறுநிலைகள் மற்றும் பல என்று சொல்லுவேன் முதல் நிகழ்விலேயே இவற்றை புரிந்துகொள்வது மிகக் கடினமாகும் நாம் மின்னணு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் என்ன செய்யப் போகிறோம் என்றால் நாம் தரம் சார்ந்த கருத்துக்கள் சிலவற்றை வெளிக்கொண்டு வரலாம் எனவே மாலிக்குலர் ஸ்பெக்ட்ரமுக்கு அடிப்படையாக இருக்கும் செயல்முறைகளுடன் நாம் ஆரம்பிக்கலாம் எனவே நாம் ஸ்பெக்ட்ரமைப் பற்றி பேசும்போது பருப்பொருளுடன் கதிர்வீச்சின் தொடர்பின் விளைவைத் தவிர வேறொன்றுமில்லை என்பதை நினைவுகூறுங்கள் மற்றும் கதிர்வீச்சு உங்களுக்குத் தெரிந்தபடி மின் மற்றும் காந்தப்புலங்கள் பரஸ்பரம் செங்குத்தான திசைகளில் அலைகின்றன மற்றும் பரவல் திசைக்கும் கூட செங்குத்து திசையில் இருக்கின்றன அதாவது ஒரு அலை படம் ஆகும் இப்பொழுது நீங்கள் ஐன்ஸ்டீனினால் முன்மொழியப்பட்ட அதற்க்கேற்ற ஃபோட்டோஎலெக்ட்ரிக் விளைவு மற்றும் படத்தை நினைவுகூர்ந்தால் மின்காந்த கதிர்வீச்சு ஃபோட்டான்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றைக் கொண்டுள்ளன ஃபோட்டான்கள் என்னும் பெயர் அவரால் கொடுக்கப்படவில்லை அவர் நிறை அலை பாக்கெட்டுகள் என்று அழைத்தார் பின்னர் ஃபோட்டான் என்னும் பெயர் ஐன்ஸ்டீனின் பாக்கெட்டுகளுக்கு Einstein's packets கில்பர்ட் நியூட்டன் லீவிஸ் என்னும் வேதியியலாளரால் கொடுக்கப்பட்டது ஆனால் அது பொருத்தமற்றது அது ஃபோட்டான்களைக் கொண்டுள்ளது என்பது தான் முக்கியமானது மற்றும் ஃபோட்டானின் கதிர்வீச்சு ஆற்றல் இந்த ஐன்ஸ்டீன் விதியால் கொடுக்கப்பட்டுள்ளது ஃபோட்டோஎலெக்ட்ரிக் விளைவுக்காக 1905 இல் ஐன்ஸ்டீன் உருவாக்கிய முன்மொழிவு என்னவென்றால் ஃபோட்டானின் ஆற்றல் கதிர்வீச்சின் அதிர்வெண்ணுக்கு விகிதாசாரமாக உள்ளது என்பதாகும் மற்றும் விகிதாசார மாறிலி பிளான்க்கின் Plancks மாறிலிகள் ஆகும் இது உங்களுக்கு சில காலமாகத் தெரிந்திருக்கும் இப்பொழுது நாம் மூன்று செயல்முறைகளை விவாதிக்கும்போது ஃபோட்டானின் ஆற்றல் மாற்றப்பட்டு மூலக்கூறு ஒரு கிளர்வுற்ற நிலைக்குச் செல்கிறது அல்லது மூலக்கூறு ஒரு கிளர்வுற்ற நிலையிலிருந்து ஒரு குறைந்த ஆற்றல் நிலைக்கு வரும்போது அது ஃபோட்டான்களை வெளியிடுகிறது என்ற இந்த யோசனையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பின்னர் மூன்று சாத்தியங்களையும் காட்சிப்படுத்த முடியும் மற்றும் இந்த சாத்தியங்கள் ஒவ்வொன்றும் செயல்முறை என்று அழைக்கப்படுகின்றன முதல் செயல்முறையில் ஒரு மிக அடிப்படையான சூழ்நிலையைப் பற்றி நாம் சிந்திப்போம் இதில் இரண்டு ஆற்றல் நிலைகளை மட்டுமே கொண்டுள்ள ஒரு மூலக்கூறு அங்கே உள்ளது அவை E0 என்று அழைக்கப்படும் ஒரு குறைந்த ஆற்றல் நிலை மற்றும் E1 என்று அழைக்கப்படும் ஒரு கிளர்வுற்ற ஆற்றல் நிலை ஆகும் ஒரு மூலக்கூறுக்கு பதிலாக N0 மூலக்கூறுகள் குறைந்த ஆற்றல் நிலையிலும் N1 மூலக்கூறுகள் உயர் ஆற்றல் நிலையிலும் உள்ளதாக நாம் கருதலாம் எனவே நாம் இதை உயர் ஆற்றல் என்றும் இதை குறைந்த ஆற்றல் என்றும் எழுதலாம் இப்பொழுது உங்களது அடிப்படை இயக்கக்கோட்பாட்டிலிருந்து சுமாராக 0 கெல்வின் என்னும் ஒரு வெப்பநிலையில் மூலக்கூறுகள் பல்வேறு சாத்தியமான ஆற்றல்களில் தங்களை பரப்பிக்கொள்கின்றன ஆகையால் கதிர்வீச்சு இல்லாவிட்டாலும் சில மூலக்கூறுகள் கிளர்வுற்ற நிலை E1 யிலும் மற்றவை சிறும ஆற்றல் நிலை E0 யிலும் இருக்க முடியும் என்பதை நினைவு கூறுங்கள் N0 மற்றும் N1 எண்கள் புள்ளியியலாக பரப்பப்படுகின்றன மற்றும் இந்த பரவல் போல்ட்ஸ்மேன் விதியினால் கொடுக்கப்படுகிறது இயக்க ஆற்றலுக்காக மற்றும் மூலக்கூறுகளின் சராசரி திசைவேகங்களுக்காக மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் பரவல் விதி சமநிலை வெப்ப சமநிலையில் உள்ள அமைப்பிற்க்காக இங்கே மிகவும் பொருந்துகிறது எனவே கிளர்வுற்ற நிலையில் ஏற்கெனவே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மூலக்கூறுகள் இருப்பதாகவும் நம்பிக்கையுடன் சிறும ஆற்றல் நிலையில் அதிக அளவிலான மூலக்கூறுகள் இருப்பதாகவும் நாம் கருதினால் கதிர்வீச்சு இல்லாத நிலையில் நம்மிடம் இருப்பது இதுதான் கதிர்வீச்சின் முன்னிலையில் நாம் மூலக்கூறுகளின் மேல் ஒளியை ஒளிர்விக்கலாம் சிறிது நேரத்துக்கு மின்காந்த கதிர்வீச்சுகள் பருப்பொருளுடன் தொடர்பு கொள்ளட்டும் மூலக்கூறு சிறும ஆற்றல் நிலையில் இருப்பதாக வைத்துக்கொண்டு மற்றும் இந்த கதிர்வீச்சின் ஆற்றல் h nu இந்த இரண்டு ஆற்றல்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியில் சரியாக ஒத்துப்போகிறது என்றால் E1 E0 h v க்கு இணையாக இருந்தால் இதில் v அமைப்பு மூலக்கூறின் மேல் விழுகின்ற கதிர்வீச்சின் அதிர்வெண் ஆகும் பின்னர் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் போஹ்ர் படத்திலிருந்து உங்களுக்குத் தெரிந்தது போல ஒரு ஆற்றல் நிலை அல்லது ஒரு ஆர்பிட்டாலிலிருந்து தாவும் எலக்ட்ரான் ஹைட்ரஜன் அணுவின் ஒரு ஆர்பிட்டிலிருந்து மற்றொரு ஆர்பிட்டுக்கு தாவும் இங்கே அதே போன்ற விஷயங்கள் நிகழ முடியும் அதாவது குறைந்த ஆற்றல் நிலை E0 உடனான மூலக்கூறின் மேல் ஆற்றல் விழும்போது உயர் நிலை E1 க்கு கிளர்ச்சியடைகின்றது ஏனெனில் E0 யிலிருந்து E1 க்கு செல்ல மூலக்கூறுக்கு தேவைப்படும் ஆற்றலில் உள்ள வேறுபாடு செலுத்தப்பட்ட ஆற்றலுக்கு சமமாக இருக்கிறது இந்த செயல்முறை உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படுகிறது இது மூன்று செயல்முறைகளில் ஒன்றாகும் இரண்டாவது செயல்முறை என்பது கிளர்வுற்ற நிலையில் சில மூலக்கூறுகள் இருப்பதாக நாம் கருதுவோம் நீங்கள் வெப்ப சமநிலை E₁ N₁ E₀ N₀ பற்றி பேசியதால் அந்த மூலக்கூறுகள் கிளர்வுற்று E₁ ஆற்றல் நிலையில் அங்கேயே இருக்கின்றன என்று அர்த்தம் இல்லை அந்த மூலக்கூறுகள் சிறும ஆற்றல் நிலையில் அங்கேயே இருக்கின்றன என்று அர்த்தம் இல்லை இல்லை இரண்டு நிலைகளுக்கும் இடையே ஒரு நிலையான சமநிலை மாற்றம் இருக்கின்றது என்றால் கிளர்வுற்ற நிலையில் உள்ள மூலக்கூறுகளில் சில தாங்களாகவே திரும்ப வந்து ஆற்றலை இழக்கின்றன மற்றும் இந்த செயல்முறையில் நிச்சயமாக இரண்டு நிலைகளுக்கும் இடையே உள்ள ஆற்றல் வேறுபாட்டுக்கு சரியாக ஒத்திருக்கும் அதிர்வெண்ணை கொண்ட கதிர்வீச்சை வெளிப்படுத்துகின்றன எனவே அவை சிறும ஆற்றல் நிலைக்குத் திரும்ப வருகின்றன இப்பொழுது கதிர்வீச்சின் முன்னிலையில் அல்லது கதிர்வீச்சு இல்லாமலும் செயல்முறையைச் சார்ந்து இரண்டு வழிகளிலும் இது நிகழலாம் கதிர்வீச்சு இல்லாமல் தானாகவே இது நிகழ்ந்தால் பின்னர் இது தன்னிச்சையான உமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது சில காரணத்திற்காக கிளர்வுற்ற நிலையில் மூலக்கூறு சிக்கி சிறும ஆற்றல் நிலைக்கு வர இயலவில்லை என்பதால் இது நிகழ்ந்தால் கதிர்வீச்சு உதாரணமாக கிளர்வுற்ற நிலையில் உள்ள மூலக்கூறை உதைக்கிறது இது ஒரு செயல்முறையை தொடங்குகிறது இதனால் மூலக்கூறினால் சிறும ஆற்றல் நிலைக்கு இப்பொழுது வர முடிகிறது hv கதிர்வீச்சு இருப்பதால் இந்த கதிர்வீச்சு ஆற்றல் மற்றும் இங்கிருந்து இங்கே வரும் செயல்முறையில் வெளியேற்றப்பட்ட ஆற்றல் இரண்டும் இங்கே கதிர்வீச்சாகத் தோன்ற வேண்டும் ஆகையால் ஒரு ஃபோட்டானுக்காக கிளர்வுற்ற நிலையில் உள்ள மூலக்கூறுடன் தொடர்பு கொள்கிறதை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆற்றல் சேமிப்புத் தேவை உங்களுக்குத் தெளிவாக சொல்கிறதைப் பாருங்கள் வெளியீட்டில் இரண்டு ஃபோட்டான்கள் வெளிவரும் மற்றும் தூண்டப்படும் கதிர்வீச்சின் முன்னிலையில் செயல்படுத்தப்படும் இந்த செயல்முறை தூண்டப்பட்ட உமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் திரும்பிச்சென்று அதைப் பார்த்தால் மூன்று செயல்முறைகள் அங்கே உள்ளன அவை உறிஞ்சுதல் இதில் மூலக்கூறுகள் கிளர்வுற்ற நிலைக்கு செல்கின்றன கதிர்வீச்சு இருப்பதன் காரணமாக மூலக்கூறு E₀ யிலிருந்து E1 க்கு கிளர்வுறுகிறது கிளர்வுற்ற நிலையில் உள்ள மூலக்கூறுகள் தாங்களாகவே குறைந்த ஆற்றல் நிலைக்கு தாவுவது தன்னிச்சையான உமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது பின்னர் சிக்கிக்கொண்டுள்ளவை அங்கே உள்ளன அவை கதிர்வீச்சு இருப்பதன் காரணமாக மேலிருந்து கீழுக்கு தள்ளவேண்டியுள்ளது அது தூண்டப்பட்ட உமிழ்வு என்று அழைக்கப்படுகிறது தூண்டப்பட்ட உமிழ்வு என்பது லேசர் ஒளி என்று அழைக்கப்படுவதில் இன்று நாம் பயன்படுத்துவதாகும் மற்றும் லேசர்கள் எங்கும் பொதுவாக உள்ளன ஒரு கதிர்வீச்சின் தூண்டப்பட்ட உமிழ்வினால் உண்டான ஒளிப்பெருக்கம் இது சுமார் 1950 களில் அல்லது 1960 களில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த செயல்முறை 1917களின் 1920களின் ஆரம்பத்தில் அந்த காலகட்டத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் உருவாக்கப்பட்டது எனவே ஏறக்குறைய 30 35 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசோதனைகள் லேசர் ஒளியை நிர்ணயித்து லேசர் ஒளியை கண்டுபிடிப்பதற்கு முன்பாக இந்த செயல்முறை உருவாக்கப்பட்டு பருப்பொருளுடன் கதிர்வீச்சின் தொடர்பின் செமி கிளாசிக்கல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுவதுடன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி உருவாக்கப்பட்டது இது ஓரளவு செமி கிளாசிக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கே கதிர்வீச்சு பாரம்பரியமாக ஃபோட்டான்களாக கருதப்பட்டு மூலக்கூறுகளை கிளர்வுறச்செய்து அல்லது மூலக்கூற்று நிலையின் எந்த ஒரு வழியையும் நேரடியாக மாற்றாமல் அவைகளை கீழ் நிலைக்கு கொண்டுவருகிறது ஒரு கிளாசிக்கல் மின்காந்த கதிர்வீச்சாக கதிர்வீச்சின் பண்புகளை நீங்கள் தக்கவைக்கிறீர்கள் நீங்கள் மூலக்கூறை குவாண்டம் மெக்கானிக்கலாக கருதுகிறீர்கள் ஏனெனில் அவைகள் ஆற்றல் நிலைகளைக் கொண்டுள்ளன மற்றும் நீங்கள் அதை விவாதித்து நீங்கள் மூலக்கூறின் ஆற்றல் நிலைகளை நிர்ணயித்து குவாண்டம் மெக்கானிக்கலாக மூலக்கூறு நிலைகளை விளக்குகிறீர்கள் ஆகையால் இது கிளாசிக்கல் மற்றும் ஒரு குவாண்டம் மெக்கானிக்கல் படத்தின் கலவை ஆகும் மற்றும் இந்த அணுகுமுறை செமி கிளாசிக்கல் என்று அழைக்கப்படுகிறது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியின் ஆய்வுக்காக கதிர்வீச்சின் செமி கிளாசிக்கல் கோட்பாடுகள் வேதியியலுக்கு மிகவும் போதுமானதாக உள்ளது கதிர்வீச்சை ஒரு கிளாசிக்கல் மின்காந்த வழியாக நாம் கருதாத பல விஷயங்கள் உள்ளன மாலிக்குலர் ஐகென் செயல்பாட்டை மாற்றுவதில் மாலிக்குலர் ஹாமில்ட்டோனியனை முழுமையாக மாற்றுவதில் ஒரு தீவிர பகுதியாக பங்கேற்க கதிர்வீச்சை நாம் உட்படுத்த வேண்டும் அதைப்போன்ற சிகிச்சைகள் இந்த குறிப்பிட்ட விரிவுரைத் தொடருக்கு தேவையில்லை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள விரும்பும் மூன்று செயல்முறைகள் இவைகளே ஆகும் இயக்கவியலிலிருந்து உங்களுக்குத் தெரிந்த ஒரு எளிய வீத செயல்முறையைக் கொண்டு இந்த மூன்று செயல்முறைகளையும் நாம் அளக்க முயற்சிப்போம் எனவே இந்த மூன்று செயல்முறைகளின் இயக்கவியல் என்றால் என்ன என்பதைப் பார்ப்போம் நாம் உறிஞ்சுதலைப் பார்ப்போம் நாம் மூன்றையும் ஒன்றில் மற்றும் அதே செயல்முறையில் எழுதுவோம் இது கதிர்வீச்சின் முன்னிலையில் நடந்த உறிஞ்சுதல் ஆகும் பின்னர் அங்கே உமிழ்வு உள்ளது தன்னிச்சையான உமிழ்வு ஆகும் இது கதிர்வீச்சை சார்ந்து இல்லை பின்னர் அங்கே தூண்டப்பட்ட உமிழ்வு உள்ளது இது கதிர்வீச்சு கிளர்வுற்ற நிலையின்மேல் விழும்போது நிகழ்கிறது பின்னர் உங்களிடம் இரண்டு கதிர்வீச்சு உள்ளது இரண்டு ஃபோட்டான்கள் மூலக்கூற்று இடமாற்றத்தின் விளைவாகத் தோன்றுகிறது இப்பொழுது கதிர்வீச்சு சமநிலையில் இருந்தால் முழு செயல்பாடும் ஒரு சமநிலை செயல்பாடாக இருந்தால் கதிர்வீச்சு அமைப்புடன் வெப்பச் சமநிலையில் இருந்தால் பின்னர் ஒரு நிலையிலிருந்து உதாரணமாக கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு மாறுகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது உறிஞ்சுதலில் உள்ளது மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மேலிருந்து கீழ் நிலைக்கு வருகின்றன இந்த எண்ணிக்கைகள் இதனுடன் நிகழும் வீதம் இந்த வீதம் அதே போல இருக்க வேண்டும் அதாவது பரவலை கீழிருந்து மேலுக்கு மாற்றும் பொறுப்பை உடைய உறிஞ்சுதலின் வீதம் தன்னிச்சையான உமிழ்வின் செயல்முறை தூண்டப்பட்ட உமிழ்வின் செயல்முறை ஆகிய இரண்டு செயல்முறைகள் மொத்த வீதங்களுக்கு சமமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த இரண்டு செயல்முறைகளும் மொத்த எண்ணிக்கையை N₁ N₀ யிலிருந்து ஒரு வேறுபட்ட எண்ணிக்கைக்கு மாற்றுகின்றன செயல்முறை சமநிலையில் இருந்தால் பின்னர் உறிஞ்சுதலின் வீதம் உமிழ்வின் வீதத்துக்கு சமமாக இருக்க வேண்டும் பின்னர் வீத விதியை நிர்ணயிக்க இங்கே நாம் ஒரு எளிய முதல் நிலை இயக்கவியல் விதி மற்றும் இரண்டாம் நிலை இயக்கவியல் விதியைப் பயன்படுத்தலாம் உறிஞ்சுதல் கதிர்வீச்சின் முன்னிலையில் நிகழ்கிறது ஆகையால் கதிர்வீச்சின் அடர்த்தி பருமன் ρv ஆல் கொடுக்கப்பட்டால் மற்றும் சிறும ஆற்றல் நிலையில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை N0 ஆக இருந்தால் பின்னர் dN0dt என்னும் மாற்றத்தின் வீதம் கதிர்வீச்சின் அடர்த்திக்கு விகிதாசாரமாக இருக்கும் ஏனெனில் இந்த செயல்முறை கதிர்வீச்சு இல்லாவிட்டால் நிகழாது நீங்கள் ஒரு முதல் நிலை வீத விதியை அனுமானித்தால் எண்ணிக்கை கதிர்வீச்சின் அடர்த்திக்கு விகிதாசாரமாகவும் சிறும ஆற்றல் நிலையில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு விகிதாசாரமாகவும் இருக்கிறது dN0dt என்பது ρv மடங்குகள் N0 க்கு விகிதாசாரமாக இருக்கிறது விகிதாசார மாறிலி dN0dt ஐ B மாறிலி என்று நாம் எழுதினால் மற்றும் செயல்முறை கீழ் நிலையிலிருந்து உயர் ஆற்றல் நிலைக்கு செல்வதால் இது ஒரு உறிஞ்சுதல் செயல்முறை ஆகும் மற்றும் எண் N0 மாறுகிறது மற்றும் குறைகிறதால் வீதம் என்று அழைக்கப்படுவதைப் பற்றி கவனத்துடன் இருக்க நாம் ஒரு மைனஸ் குறியைப் போடலாம் N0 குறைகின்ற வீதம் இதுவே ஆகும் இது உறிஞ்சுதலின் செயல்முறை ஆகும் நிச்சயமாக இது N1 N0 க்கு மாறுகின்ற வீதத்தைப் போல N0 உருவாக்கிய செயல்முறைக்கு இது சமமாக இருக்க வேண்டும் எனவே N0 இனால் பெறப்பட்ட செயல்முறையை நீங்கள் பார்த்தால் தூண்டப்பட்ட உமிழ்வு மற்றும் தன்னிச்சையான உமிழ்வு ஆகிய இரண்டு செயல்முறைகள் இருப்பதை திரும்பிச்சென்றுப் பாருங்கள் மற்றும் இந்த இரண்டு செயல்முறைகளின் இயக்கவியல்கள் மாறுபட்டுள்ளன ஏனெனில் ρν என்னும் கதிர்வீச்சின் முன்னிலையில் தூண்டப்பட்ட உமிழ்வு சாத்தியமாகிறது கதிர்வீச்சு கிளர்வுற்ற நிலையின்மேல் விழும்போது நீங்கள் இரண்டு கதிர்வீச்சுகளைப் பெறுகிறீர்கள் இரண்டு ஃபோட்டான்கள் வெளியே வருகின்றன அப்படியிருக்க தன்னிச்சையான உமிழ்வு கதிர்வீச்சின் முன்னிலையைச் சார்ந்து இல்லை ஆகையால் dN1dt என்னும் வீதத்தில் மைனஸில் மாற்றமடையும் வீதத்தைப் பற்றி நீங்கள் சிந்தித்தால் அது இரண்டு செயல்முறைகளின் கூட்டுத்தொகை ஆகும் நாம் தூண்டப்பட்ட உமிழ்வை மட்டும் கருதினால் அது ρν க்கு விகிதாசாரமாகவும் கிளறிவுற்ற நிலை N1 இல் இருக்கும் எண் N1 க்கும் விகிதாசாரமாக இருக்கும் மற்ற தன்னிச்சையான உமிழ்வு செயல்முறை மைனஸ் dN1dt தன்னிச்சையான உமிழ்வின் காரணமாக N1 இன் மாற்றத்தின் வீதம் எண் N1 க்கு மட்டுமே விகிதாசாரமாக இருக்கிறது இப்பொழுது இந்த இரண்டு செயல்முறைகளின் இயற்பியலும் வேறுபட்டவை என்பதை தயவு செய்து புரிந்துகொள்ளுங்கள் தூண்டப்பட்ட உமிழ்வு செயல்முறைக்கு கதிர்வீச்சு தேவைப்படுகிறது தன்னிச்சையான உமிழ்வு செயல்முறைக்கு கதிர்வீச்சு தேவையில்லை மற்றும் தூண்டப்பட்ட உமிழ்வு செயல்முறை அடிப்படையில் உறிஞ்சுதலின் நேர்மாறானது ஆகும் கதிர்வீச்சின் முன்னிலையில் என்ன நிகழ்கிறது மற்றும் கதிர்வீச்சின் முன்னிலையில் கிளர்வுற்ற நிலைக்கு என்ன நிகழ்கிறது ஆகையால் அங்கே குறிப்பிட்ட இயற்பியல் சார்ந்த ஒற்றுமை உள்ளது இங்கே உள்ள செயல்முறை உறிஞ்சுதலின் செயல்முறைக்கு ஒத்திருக்கிறது அப்படியிருக்க தன்னிச்சையான உமிழ்வு செயல்முறை உறிஞ்சுதலுக்கு எந்த ஒரு ஒற்றுமையையும் கொண்டிருக்கவில்லை ஆகையால் நாம் இயக்கவியலைப் பற்றி கவலைப்படும்போது இரண்டு செயல்முறைகளையும் நாம் எழுதும்போது dN1dt B மாறிலி என்னும் மற்றொரு மாறிலியாக நாம் பயன்படுத்துகிறோம் இங்கே மூலக்கூறு கிளர்வுற்ற நிலையிலிருந்து சிறும ஆற்றல் நிலை க்குச் செல்கிறது எனவே மைனஸ் dN1dt ρν க்கு N1 க்கு விகிதாசாரமாக உள்ளது இருந்தாலும் தன்னிச்சையான உமிழ்வுக்காக நாம் வேறுபட்ட மாறிலி யைப் பயன்படுத்தலாம் இது கிளர்வுற்ற நிலையில் உள்ள எண்ணிக்கைக்கு மட்டுமே விகிதாசாரமாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்பொழுது இது dN0dt க்கு சமமாக இருந்தால் N0 உருவாக்கப்பட்ட வீதம் ஏனெனில் N1 இலிருந்து மாறும் எதுவாக இருந்தாலும் N0 இன் மேல் இறங்கும் ஆகையால் N0 இன் உருவாக்கத்தின் வீதம் N1 க்கு மாறும் N0 இந்த வீதத்துக்கு சமமாகவும் N0 இன் உருவாக்கத்தின் வீதம் N1 க்கு சிதையும் N0 இன் வீதத்துக்கு சமமாகவும் இருக்கிறதை நீங்கள் வைத்துள்ளீர்கள் நீங்கள் அதைச் செய்தால் இரண்டு வீதங்களும் இப்பொழுது க்கு சமமாக வைக்கப்படும் இது மாற்றமடைந்த N0 இன் வீதம் ஆகும் இது க்கு சமமாக இருக்கும் எனவே இது கதிர்வீச்சு அடர்த்தி ஆகும் மற்றும் வெப்பச் சமநிலையில் உள்ள N0N1 வீதம் என்பது ஆகும் இது வெப்பச் சமநிலையில் உள்ள ஆற்றலுக்காக ஒரு போல்டஸ்மன் பரவல் ஆகும் ஆகையால் இப்பொழுது உறிஞ்சுதலுக்கு இடையேயான ஒரு அளவியல் தொடர்பு மூன்று அற்புதமான தர்க்க மாறிலிகளுக்கு இடையேயுள்ள தொடர்பு அதாவது விகிதாசார மாறிலிகள் இருப்பதை நீங்கள் பாருங்கள் அவை எவை அவை மற்றும் ஆகும் இப்பொழுது மைக்ரோஸ்கோப்பிக் நேரெதிர் பண்பின் கொள்கை வேதி இயக்கவியலில் உள்ள மிக அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாகும் உங்களுக்கு இது தெரியவில்லையென்றால் வேதி இயக்கவியலின் மற்ற அனைத்தும் ஒரு மிக அடிப்படையான கொள்கைகளில் இருக்கிறதை தயவுசெய்து நம்புங்கள் மைக்ரோஸ்கோப்பிக் நேரெதிர் பண்பின் கொள்கை என்பது மற்றும் ஆகிய இரண்டு குணகங்கள் சமமாக இருக்கிறது என்று சொல்கிறது அதாவது கதிர்வீச்சின் முன்னிலையில் மூலக்கூறுகள் கிளர்வுறுவதின் வீதம் மற்றும் கதிர்வீச்சின் முன்னிலையில் மீண்டும் மூலக்கூறுகள் கிளர்விழந்த வீதம் அந்த இரண்டு மாறிலிகளும் சமமாக இருக்கிறது ஆகையால் உங்களிடம் ஒரு B குணகம் மற்றும் ஒரு A குணகம் இருக்கிறது சுருக்கமாக என்பது க்கு சமமாக உள்ளது அதை நான் B என்று அழைக்கிறேன் மற்றும் ஐ A குணகமாக நாம் எழுதினால் பின்னர் ஒன்று தூண்டப்பட்ட உமிழ்வு ஆகும் உமிழ்வு உறிஞ்சுதல் குணகம் B இனால் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றொன்று நீங்கள் இங்கே வைத்துள்ளது போல A என்னும் தூண்டப்பட்ட உமிழ்வு குணகம் ஆகும் குணகம் என்று அழைக்கப்படும் நான் எழுதிய இந்த சமன்பாட்டிலிருந்து இரண்டுக்கும் இடையே உள்ள ஒரு தொடர்பை செய்ய முடியும் இப்பொழுது ஐ B இனாலும் ஐ A வினாலும் நம்மால் மாற்றியமைக்க முடியும் மற்றும் N1 க்கு எதிராக N0 இன் விகிதங்கள் உங்களிடம் உள்ளன எனவே இந்த தொடர்பைக் கொண்டு வருவது ஒரு மிக எளிய எண்கணிதம் ஆகும் இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் பின்வரும் ρν என்னும் தொடர்பைக் கொண்டு வர குணகங்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய பிளாங்க்கின் பரவலைக் குறித்து ஒரு தொடர்பு உண்டு 1900 இல் மேக்ஸ் பிளாங்க்கினால் கொடுக்கப்பட்ட ρν இயற்பியலை கிளாஸ்சிக்களில் இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு மாற்றியது கதிர்வீச்சு அடர்த்தி ρν க்கான மேக்ஸ் பிளாங்க்கின் தொடர்புகள் என்னும் சமன்பாட்டினால் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் வெப்பச் சமநிலையைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் அனைத்து நிலைமைகளும் ஏற்றதாக வைத்துக்கொண்டு ப்ளாக் பாடி கதிர்வீச்சுக்காக மேக்ஸ் பிளாங்க் பயன்படுத்திய சமன்பாடு இதுவே ஆகும் ஏற்ற நிலைமைகளின்கீழ் உறிஞ்சுதல் மற்றும் உமிழ்வு செயல்பாடுகளைப் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பிளாங்க் சமன்பாட்டின் அடிப்படையில் வெப்பச் சமநிலை அடர்த்தி ρν க்காக தொடர்பை மற்றும் தன்னிச்சையான உமிழ்வு குணகம் A மற்றும் தூண்டப்பட்ட உமிழ்வு அல்லது உறிஞ்சுதல் குணகம் B இன் இடையேயான தொடர்பையும் கூட நாம் பயன்படுத்தினால் பின்னர் A மற்றும் B க்கு இடையே ஒரு தொடர்பு இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் மீண்டும் இயற்கணித அடிப்படையில் தொடர்பை எழுதுவது மிக எளிமையான ஒன்றாகும் A மற்றும் B க்கு இடையே உள்ள தொடர்பு வினால் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு சிறிய இயற்கணிதத்தை கையாண்டால் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பயிற்சி ஆகும் இங்கே மறைக்கப்பட்ட இயற்கணிதம் எதுவும் இல்லை இது கதிர்வீச்சுக்கு அற்புதமான தர்க்கம் அல்லது செமி கிளாசிக்கல் கோட்பாடு செமி கிளாசிக்கல் அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது இந்த செயல்முறையின் சம்பந்தம் என்ன இந்த செயல்முறையின் சம்பந்தம் பின்வருவதாகும் நாம் A மற்றும் B என்று அழைக்கப்படும் இரண்டு மேக்ரோஸ்கோப்பிக் குணகங்களை விளக்கியுள்ளோம் ஒரு குணகம் ஒரு வீதத்தை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக A நீங்கள் தன்னிச்சையான உமிழ்வு குணகம் என்று அதைப்பற்றி பேசினால் இது மூலக்கூறுகள் தங்களுடைய கிளர்வுற்ற நிலையிலிருந்து சிறும ஆற்றல் நிலைக்கு தன்னிச்சையாக கீழே வருகின்ற செயல்பாட்டைப் பற்றி இது பேசுகிறது ஆகையால் இது மேக்ரோஸ்கோப்பிக் குணகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது இதுவரை மாறிலி என்று சொல்லப்படும் எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் நாம் அடையாளம் காணவில்லை மேலும் கதிர்வீச்சினால் ஆற்றலின் உறிஞ்சுதல் என்று அழைக்கப்படும் ஒரு வேறுபட்ட நிகழ்வைக் குறிக்கும் மற்றொரு மாறிலியும் அங்கே உண்டு மற்றும் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே கதிர்வீச்சின் முன்னிலையில் ஒரு அடிப்படை இயக்கவியல் விதி முதல் நிலை வீத விதி இரண்டாம் நிலை வீத விதி ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் இந்த இரண்டு குணகங்களையும் தொடர்பு படுத்துகிறோம் எனவே முழு அணுகுமுறையும் இரண்டு வேறுபட்ட நிகழ்வுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இரண்டு அளவீட்டு குணகங்களை அளவியலாக காட்சிப்படுத்தவும் பின்னர் முதல் இடத்தில் உமிழ்வு மற்றும் உறிஞ்சுதலுக்கு பொறுப்பாக உள்ள மூலக்கூற்றுப் பண்புகளுடன் இந்த குணகங்கள் எவ்வாறு தொடர்புடையவை என்பதை நிர்ணயிக்கவும் பயன்படுகிறது கதிர்வீச்சின் உமிழ்வு அல்லது உறிஞ்சுதலுக்கு பொறுப்பான மூலக்கூற்றுப் பண்பை நீங்கள் நினைவு கூர்ந்தால் மின் கதிர்வீச்சு நிச்சயமாக மூலக்கூறின் இருமுனைய திருப்புத்திறன் அல்லது மூலக்கூறின் இருமுனையத் திருப்புத்திறனில் உள்ள மாற்றம் ஆகும் ஆனால் சில அல்லது மற்ற வழியில் இது மூலக்கூற்று மின் பண்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆகையால் தன்னிச்சையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இரண்டு வீத மாறிலிகளான A மற்றும் B ஐ ஏற்ற நிலைமைகள் மற்றும் வெப்பச் சமநிலை கதிர்வீச்சு சமநிலை ஆகியவற்றை கருதி நாம் அடையாளம் காண முடிந்தால் மற்றும் மூலக்கூற்று பண்புகளுடன் இந்த மாறிலிகளை நாம் அடையாள காண முடிந்தால் பின்னர் ஸ்பெக்ட்ரமை பெறும் செயல்பாட்டை மூலக்கூற்று பண்புகள் எவ்வாறு ஆதிக்கம் செய்கின்றன என்னும் புரிதல் நம்மிடம் இருக்கும் ஆகையால் ஸ்ச்ரோடிங்கரின் அலை சமன்பாட்டின் வடிவத்தில் குவாண்டம் மெக்கானிக்ஸின் கண்டுபிடிப்பிற்கு முன்னரே மிக மிக முன்பாகவே இது செய்யப்பட்டது மற்றும் A மற்றும் B க்களின் தொடர்பு ஒரு கையிலும் இருமுனைய திருப்புத்திறன் போன்ற மூலக்கூற்று பண்புடன் A மற்றும் B க்கு இடையே உள்ள ஒரு தொடர்பை அடையாளம் காணவும் இது ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இன்று மிகவும் பயன்படத்தக்கதாக உள்ளது A மற்றும் B குணகம் இருமுனைய திருப்புத்திறனுடன் கொண்டுள்ள இறுதி தொடர்பை நான் உங்களுக்குக் கொடுக்கிறேன் நான் அதை விரிவுபடுத்தமாட்டேன் ஆனால் இதை அதிக கடுமையான கோட்பாடுகளைக் கொண்டு வருவிக்க முடியும் B குணகம் மூலக்கூற்று பண்பு மூலக்கூறின் இருமுனைய திருப்புத்திறன் இருமுனைய திருப்புத்திறன் அளவுடன் தொடர்புகொண்டுள்ளது ஆனால் ஒரு மிக சிறந்த அளவு உள்ளது நாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் அதிகமாக போகும்போது நான் எழுதியது போல அது அளவு இல்லை என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் ஆனால் அது இருமுனைய திருப்புத்திறன் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது குவாண்டம் மெக்கானிக்ஸின் விளக்கம் ஏற்கெனவே உங்களிடம் இருப்பதால் இருமுனைய திருப்புத்திறன் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட்ஸ் மியூ 1 0 என்பது கிளர்வுற்ற நிலை ஸை 1 ஸ்டார் ஆபரேட்டர் இருமுனையத் திருப்புத்திறனுக்கு தொடர்புடைய மூலக்கூற்று ஐகேன் செயல்பாடு என்றும் சிறும ஆற்றல் நிலை d டவ் உடன் தொடர்புள்ள மூலக்கூற்று ஐகேன் செயல்பாடு என்றும் எழுதப்பட்டுள்ளது இது இருமுனைய திருப்புத்திறன் மேட்ரிக்ஸ் எலிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் B குணகம் இந்த சமன்பாட்டினால் இந்த இருமுனையத் திருப்புத்திறனுடன் தொடர்புகொண்டுள்ளது B என்பது 2 pi ஸ்கொயர் வகுத்தல் 3 எப்சிலான் 0 h ஸ்கொயர் மியூ 1 0 ஸ்கொயர் ஆல் கொடுக்கப்பட்டது ஆகையால் வீத செயல்முறைக்காக நாம் ஒரு மாறிலியாக அறிமுகப்படுத்திய ஆர்பிட்ரரி குணகம் அதை நான் மீண்டும் எழுதுகிறேன் இருமுனையத் திருப்புத்திறன் மேட்ரிக்ஸ் மூலப்பொருள் என்று அழைக்கப்படும் மூலக்கூற்று பண்பையும் பார்க்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது எவ்வாறு குவாண்டம் மெக்கானிக்ஸ் மற்றும் இவைகளைக் கொண்டு மாதிரி மற்றும் தொடர்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன ஸ்ச்ரோடிங்கர் சமன்பாட்டின் தீர்வின் மூலம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலம் அலை செயல்பாடு பெறப்பட்டது மைக்ரோவேவ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை பயன்படுத்தி ஒரு மூலக்கூறுக்கான இருமுனையத் திருப்புத்திறன் சமநிலையில் நிர்ணயிக்கப்படுகிறது பின்னர் இருமுனையத் திருப்புத்திறனுடன் தொடர்புடைய உறிஞ்சுதல் குணகம் என்று அழைக்கப்படுவதை நாம் வைத்துள்ளோம் ஒரு கோட்பாட்டின் மூலம் மேட்ரிக்ஸ் மூலப்பொருள் நிச்சயமாக நான் இதை கொடுக்கவில்லை நான் இதை வருவிக்கவில்லை இதற்கு சிறிதளவு மேம்பட்ட கணிதம் தேவைப்படுகிறது குவாண்டம் மெக்கானிகல் கோட்பாட்டு செயல்முறைகள் தேவைப்படுகிறது நாம் அதை செய்ய வேண்டாம் ஆனால் சிறிது புத்திசாலித்தனத்துடன் ஒரு செமி கிளாசிக்கல் முறை ஒரு குணகத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்பெக்ட்ரமை புரிந்துகொள்ள உங்களை எடுத்துச்செல்லும் என்பதைக் காட்டுவதற்காக உறிஞ்சுதல் குணகம் அல்லது மூலக்கூற்று பண்பின் அடிப்படையில் இங்கே அடிப்படை தொடர்பை எளிமையாக எழுத நாம் முயற்சிக்கலாம் அதை சோதனை ரீதியாக அளக்க முடியும் மற்றும் அது ஒரு விளக்கமளிக்க முடிந்த மூலக்கூற்று பண்பு ஆகும் இது மூன்று செயல்முறைகள் மற்றும் அவற்றிற்கு இடையேயான தொடர்புகள் என்னும் விரிவுரையின் முதல் பகுதி ஆகும்